வாழ்த்துக்கள் மற்றும் முந்தைய யூனிட்டில் கற்பித்தல் கூறுகளின் தொடர்ச்சியாக இருக்கும் தொகுதி 3 யூனிட் 7 க்கு வரவேற்கிறோம் கற்பித்தல் கூறுகள் என்பது ஆசிரியரின் விருப்பப்படி இணைக்கப்படக்கூடிய கற்பித்தலின் கூறுகள் மேலும் பரிசீலனையில் உள்ள குறிப்பிட்ட தலைப்பைப் பொறுத்தது அல்லது அவர் கற்பிக்கும் பாடத்தின் விளைவைப் பொறுத்தது மற்ற சூழ்நிலைக் காரணிகளையும் பொறுத்து ஆசிரியர் இந்த கற்பித்தல் கூறுகளை அவர் விரும்பும் வழியில் இணைப்பார் அல்லது வரிசைப்படுத்துவார் முந்தைய யூனிட்டில் 'குறிக்கோள்கள் மற்றும் கருத்துக்கள்' மற்றும் 'ஒப்புமைகள் மற்றும் உருவகங்கள்' என்று நாம் மிக முக்கியமான கருதிய கற்பித்தல் கூறுகளைப் பார்த்தோம் இவை தான் நாம் பார்த்த இரண்டு கற்பித்தல் கூறுகள் இந்த யூனிட்டில் நாம் கற்பித்தல் கூறுகளைப் பார்ப்போம் கிராஃபிக் அமைப்பாளர்கள் குறிப்பு மற்றும் சுருக்கம் தயாரித்தல் மற்றும் முன் அறிவை செயல்படுத்துதல் ஒருவர் இன்னும் பல அறிவுறுத்தல் கூறுகளைக் கருத்தில் கொள்ளலாம் அல்லது உருவாக்கலாம் அவற்றில் ஒவ்வொன்றையும் நாங்கள் முன்வைக்கவில்லை முந்தைய யூனிட் ஒன்றில் நாம் சுமார் 19 கூறுகளின் பட்டியலை உருவாக்கினோம் அது முழுமையானதல்ல ஒருவர் சொந்த கற்பித்தல் கூறுகளை உருவாக்கலாம் இந்த மூன்றையும் பார்ப்போம் இது ஒரு குறிப்பிடத்தக்க வித்தியாசத்தை ஏற்படுத்தும் நாம் ஏன் இவற்றை எடுத்துக்கொள்கிறோம் மாணவர் தான் பெற முயற்சிக்கும் அறிவோடு ஈடுபடுகிறார் இது ஒரு வகுப்பறையில் மந்தமான கேட்பதற்கு அப்பாற்பட்டது கிராஃபிக் அமைப்பாளர்கள் கிராஃபிக் அமைப்பாளர்கள் உள்ளடக்கத்தை வரைபடமாக ஒழுங்கமைக்கின்றனர் இங்குள்ள உள்ளடக்கத்தால் நாம் என்ன அர்த்தம் கொள்ளுகிறோம் இது ஒரு முழு பாடமாக இருக்கலாம் அல்லது இது ஒரு தனி பாட விளைவு அறிவுத்திறமையிலிருந்து வந்த ஒரு 'பாட விளைவு' மட்டுமே அல்லது உள்ளடக்கம் ஒரே ஒரு கருத்தாக இருக்கலாம் இது ஒரு நடைமுறையாக இருக்கலாம் நான் எப்படி அதை செய்வது 'உள்ளடக்கம்' என்ற வார்த்தையை இங்கு மிகவும் பொதுவான முறையில் விளக்குகிறோம் கிராஃபிக் அமைப்பாளர்கள் மாணவர்களுக்கு யோசனைகளை ஒழுங்கமைக்கவும் யோசனைகளுக்கு இடையிலான தொடர்பைப் பார்க்கவும் தகவல்களைத் தக்கவைக்கவும் உதவுகிறது பயிற்றுவிப்பில் நமது முதன்மை நோக்கம் என்னவென்றால் நீங்கள் கற்பிப்பதை எங்கள் மாணவர்கள் புரிந்துகொள்ள வேண்டும் என்பதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் அந்த அறிவைத் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் நீங்கள் பயன்படுத்தும் கிராஃபிக் கருவிகளைப் பொறுத்து அவை தகவல்களைத் தக்கவைத்துக்கொள்ள கணிசமாக உதவும் எந்தவொரு கற்பித்தலின் முதன்மை குறிக்கோள் அதுதான் தொடர்புடைய தகவல்களைக் காண்பிப்பதில் கிராஃபிக் அமைப்புகள் சிறந்தது ஒன்று மற்றவற்றுடன் எவ்வாறு தொடர்புடையது இந்த காட்சி பிரதிநிதித்துவம் அனைத்து பிரிவுகளிலும் பயன்படுத்தப்படலாம் மற்றும் அவற்றின் பயன்பாட்டில் மிகவும் நெகிழ்வானது முன்னர் குறிப்பிட்டபடி ஒருவர் ஸ்கெட்ச் செய்யலாம் அல்லது ஒருவர் கணினி அடிப்படையிலான கருவியைப் பயன்படுத்தி கிராஃபிக் பிரதிநிதித்துவங்களை உருவாக்கலாம் இந்த கிராஃபிக் பிரதிநிதித்துவங்கள் வகுப்பறையில் தகவல்களைக் காண்பிப்பதற்கான வழிமுறையாக ஆசிரியர்களால் பயன்படுத்தப்படலாம் இது ஸ்லைடுகளின் தொகுப்பின் ஒரு பகுதியாகவும் இருக்கலாம் ஏனெனில் இது ஒரு ஆன்லைன் பாடத்திலும் வழங்கப்படலாம் முற்றிலும் புதிய கிராஃபிக் பிரதிநிதித்துவத்தை உருவாக்குவது அல்லது ஓரளவு உருவாக்கிய கிராஃபிக் பிரதிநிதித்துவத்தை பூர்த்தி செய்வதை மாணவர்கள் ஒரு செயல்பாடாகப் பயன்படுத்தலாம் ஒரு ஆசிரியர் உண்மையில் முழுமையற்ற ஒன்றைக் கொடுத்து மாணவர்களை முடிக்கச் சொல்லலாம் அதாவது ஒரு மாணவர் ஒரு செயலில் பங்கேற்கிறார் மாணவர்கள் இதைத் எழுத திட்டமிடுவதற்கான ஒரு வழியாகவும் பயன்படுத்தலாம் அதாவது நீங்கள் ஒழுங்கமைக்க விரும்பினால் அல்லது ஒரு அறிக்கை அல்லது ஒரு கட்டுரையை எழுத வேண்டியிருந்தால் கிராஃபிக் முறையில் திட்டமிடலாம் பல நபர்களிடையே பிரச்சினைகளைப் பற்றி விவாதிக்க சில வரைபட பிரதிநிதித்துவத்தைப் பயன்படுத்தலாம் கிராஃபிக் அமைப்பாளர்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பது குறிக்கோளைப் பொறுத்தது நீங்கள் விவாதிக்கிறீர்களா அல்லது உங்கள் புரிதலை மற்றவர்களுக்கு காட்ட விரும்புகிறீர்களா அல்லது பரிசீலனையில் உள்ள கருத்துக்களுக்கு இடையிலான உறவுகளை முன்வைக்க விரும்புகிறீர்களா எனவே இது குறிக்கோளைப் பொறுத்தது மாணவர்களுக்கு அதில் சிறிய உரையுடன் ஒரு வரைபடத்தை வழங்குவது நன்றாக வேலை செய்யும் பின்னர் தலைப்பைப் பற்றி அறியும்போது விவரங்களைச் சேர்க்கச் சொல்லுங்கள் தற்போது ஒரு உதாரணத்தைக் காண்போம் ஒரு ஆசிரியர் கிராஃபிக் அமைப்பாளர்களுக்கான நிலையான மாதிரிகளை உருவாக்கலாம் அல்லது பயன்படுத்தலாம் அவர் பயன்படுத்த முன்மொழிகிறார் மற்றும் நேரத்தை மிச்சப்படுத்த அவற்றைப் பயன்படுத்துமாறு மாணவர்களைக் கேட்கலாம் கிராஃபிக் அமைப்பாளர்களுக்காக பல மாதிரிகள் இணையத்தில் கிடைக்கின்றன அல்லது உங்கள் சொந்த மாதிரிகளை உருவாக்கலாம் உள்ளன நீங்கள் அதை மாணவர்களுடன் பகிர்ந்து கொள்ளலாம் மேலும் மாணவர்கள் அவற்றை உண்மையில் பயன்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக ஒருவர் Google Docs ஸைப் பயன்படுத்தலாம் மேலும் பங்கேற்பாளர்கள் அனைவருக்கும் இது விநியோகிக்கப்படலாம் மேலும் ஆசிரியர் வகுப்பில் பயிற்றுவிக்கும்போது அவர்கள் அதைச் கற்றுக்கொள்ள தொடங்கலாம் கிராஃபிக் அமைப்பாளர்களின் அதிகபட்ச விளைவுக்காக மாணவர் அட்டவணைகள் வரைபடங்கள் அல்லது பை விளக்கப்படங்கள் வடிவில் தங்கள் சொந்த கிராபிக்ஸ் உருவாக்க வேண்டும் மென்பொருள் கருவிகள் தனியுரிம அல்லது திறந்த மூல கருவிகள் கிராஃபிக் அமைப்பாளர்களை உருவாக்க கிடைக்கின்றன எடுத்துக்காட்டாக முந்தைய தொகுதியில் சுருக்கமாகக் குறிப்பிட்டுள்ள கருத்து வரைபடம் நாம் மீண்டும் முன்வைப்போம் கிராஃபிக் அமைப்பாளர்களுக்கான திறந்த மூல மென்பொருள் கருவியாகும் இதேபோல் மன வரைபடங்களுக்கான கருவி உங்களிடம் உள்ளது மற்றும் பல ஒரு எளிய கிராஃபிக் அமைப்பாளரைப் பார்ப்போம் இங்கே இது மிகவும் வண்ணமாக தெரிகிறது இங்கே இருப்பது எல்லாம் ஒரு குறிப்பிடத்தக்க யோசனை உள்ளது மேலும் அதன் ஒரு பகுதியாக அதனுடன் தொடர்புடைய பல யோசனைகள் உள்ளன இந்த பெட்டியில் உண்மையில் ஒரு யோசனையை ஒரு உரையாக எழுதலாம் எனவே ஒவ்வொன்றிலும் ஒரு யோசனை எழுதலாம் அல்லது அதற்கு மேல் நீங்கள் ஒரு வகையான வரிசையான பாணியிலும் படிப்படியாக எழுதலாம் மேலும் எந்தவொரு தலைப்பையும் இதுபோல் விரிவாகக் கூறலாம் இது உரைசார்ந்ததாக இருந்தாலும் வரிசைப்படுத்துவதன் மூலம் நீங்கள் வரைபடமாக தகவல்களை ஒழுங்கமைக்கிறீர்கள் இதனுடன் தொடர்புடைய பல யோசனைகள் உள்ளன பின்னர் நாம் வென் வரைபடம் என்று அழைக்கிறோம் நீங்கள் அனைவரும் அதை அறிந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்புகிறேன் ஒவ்வொரு வட்டமும் ஒரு கருத்தை குறிக்கிறது மேலும் இரண்டு வட்டங்களுக்கு இடையில் சில ஒன்றின் மேல் ஒன்று உள்ளது வென் வரைபடத்தைப் பயன்படுத்துவதன் மூலம் உண்மையில் எது இருக்கிறது எது இல்லை என்பதை ஒப்பிட்டுப் பார்க்க இது பயன்படுத்தப்படலாம் ஒரு எளிய பரிசோதனையை பிரதிநிதித்துவப்படுத்த மற்றொரு வழி உள்ளது அதாவது நீங்கள் ஆய்வகத்தில் ஏதாவது ஒரு சோதனை செய்யும்போது நீங்கள் செய்ய வேண்டிய படிகள் என்ன 1 2 3 4 முதலியன இங்கே நான் என்ன முடிவுகளை செய்யப் போகிறேன் நான் முடிவுகளை அளவிடுகிறேன் இந்த முடிவுகளை வெவ்வேறு வகைகளாக எழுதுவேன் வகைப்படுத்துவேன் பின்னர் ஒவ்வொரு வகையிலும் நான் ஒரு முடிவுக்கு வருகிறேன் இதைச் சொல்வதன் மூலம் எனது முடிவை இதுபோன்று எழுதுகிறேன் எனவே இது ஒரு பரிசோதனையை எவ்வாறு செய்ய முடியும் என்பதைக் குறிக்கும் ஒரு கிராஃபிக் வழியாகும் மற்றொன்று மீன் எலும்பு வரைபடம் இது காரணம் மற்றும் விளைவு வரைபடம் அல்லது இஷிகாவா வரைபடம் என்றும் அழைக்கப்படுகிறது இது ஆரம்பத்தில் மேலாண்மை வகை தலைப்புகளில் அதிகம் பயன்படுத்தப்பட்டது மூல காரணங்களை அடையாளம் காண ஒரு பிரச்சினையின் சாத்தியமான காரணங்களை வகைப்படுத்துவதற்கான காட்சிப்படுத்தல் கருவியாகும் இங்கே எடுத்துக்காட்டாக ஒரு சிக்கலைக் குறிக்க நீங்கள் ஒரு முதுகெலும்பை வரையலாம் பல சாத்தியமான காரணங்கள் உள்ளன மேலும் ஒவ்வொரு முக்கிய காரணமும் ஒரு முதுகெலும்பாக இருக்கும் ஒவ்வொரு காரணத்தையும் பல சாத்தியமான துணை காரணங்களாக நான் பிரிக்க முடியும் ஒருவர் மிகவும் விரிவான மீன் எலும்பு வரைபடத்தை உருவாக்க முடியும் இதன் மூலம் ஒருவர் உண்மையான காரணத்தை களை கண்டுபிடிக்க முடியும் உதாரணத்திற்கு பிரச்சனை என்னவென்றால் ஒரு வலைத்தளம் வேலைசெய்யவில்லை ஒருவர் சேவையகத்துடன் இணைக்க முடியவில்லை இது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட காரணங்களால் இருக்கலாம் எல்லா காரணங்களையும் நான் பட்டியலிட முடியுமா வலைத்தள உருவாக்கம் மற்றும் அது தொடர்பான மென்பொருளை நான் அறிந்திருந்தால் இதை நான் கண்டுபிடிக்க முடியும் சில நேரங்களில் மக்கள் குழுக்கள் விவாதித்து மூல காரணங்களை அடையாளம் காணலாம் இது மிகவும் பயனுள்ள கருவி நீங்கள் ஒவ்வொரு காரணத்தையும் எடுத்து வெவ்வேறு துணை காரணங்களை மேலும் விரிவாகக் கூறலாம் எடுத்துக்காட்டாக வெப்சர்வர் அதிக சுமை கொண்டது ஏன் அதிக சுமை என்ன காரணங்கள் இருக்கலாம் இதை ஒருவர் மேலும் விவரிக்க முடியும் வென் வரைபடத்திற்குத் திரும்பிச் செல்வோம் உங்களிடம் A மற்றும் B ஆகிய இரண்டு வட்டங்கள் உள்ளன என்று இங்கே கூறுவோம் இது A யூனியன் B ஆக இருக்கும்போது இப்போது எனக்கு மிகவும் பிடித்த ஒன்று நாம் A அதை அறிவியல் என்று அழைக்கிறோம் சொல்லலாம் B அதை பொறியியல் என்று அழைக்கிறோம் இரண்டுக்கும் இடையே பொதுவானது என்ன A உடன் குறுக்குவெட்டு இல்லாத ஒரு வட்டத்தில் நான் சில செயல்பாடுகளை வைக்கலாமா நீங்கள் பொறியியல் என்று அழைக்கக்கூடிய அனைத்து செயல்பாடுகளும் என்ன ஆனால் உண்மையில் அறிவியல் நடவடிக்கைகள் அல்ல எடுத்துக்காட்டாக பொறியியல் அறிவியல் பகுதி அனைத்தும் வெட்டும் பகுதியாக இருக்கலாம் அறிவியலில் பிரத்தியேகமான மற்றும் பொறியியலின் ஒரு பகுதியாக இல்லாத சில நடவடிக்கைகள் உள்ளன நான் மேலும் விரிவாக்க முடியும் நான் மூன்று வட்டங்களை வைத்திருக்க முடியும் இங்கே மீண்டும் இந்த உதாரணத்தைத் தொடர்கிறேன் அறிவியல் பொறியியல் மற்றும் தொழில்நுட்பம் தொடர்புகள் என்ன என்ன வகையான செயல்பாடு இங்கே மூன்றும் சம்பந்தப்பட்ட நிகழ்வில் மற்ற குறுக்கீட்டு சந்திப்புகளில் இரண்டு மட்டுமே ஈடுபட்டுள்ளது நீங்கள் மேலும் விரிவாக்க விரும்பினால் நீங்கள் நான்கு அறிவியல் பொறியியல் தொழில்நுட்பம் மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றைக் கொண்டிருக்கலாம் எனவே வென் வரைபடத்தை திறம்பட பயன்படுத்தலாம் மேலும் நீங்கள் மேலும் மேலும் பார்க்க முடிந்தால் வட்டங்களை சேர்த்து மிகச் சிறந்ததாக மாற்றலாம் ஒருவர் ஸ்பெக்ட்ரம் வடிவத்தில் ஒன்றை வரைபடமாக பிரதிநிதித்துவப்படுத்த முடியும் அது ஒரு கிராஃபிக் பிரதிநிதித்துவம் ஆகும் சரியாக ஏதாவது இருக்கும் இடத்தில் இது ஒரு மன தீர்வை வழங்குகிறது உதாரணமாக சொன்னால் நீங்கள் இங்கே மைக்ரோவேவின் கீழ் நாம் மனிதர்களை வைக்கிறோம் இதற்கு என்ன பொருள் அலைநீளம் அலைநீளம் இங்கே மனிதர்களின் வரிசையாகும் அதைப் போலவே ஸ்பெக்ட்ரமில் காமா கதிர்கள் வரை எல்லா வழிகளிலும் உங்களுக்கு எடுத்துக்காட்டுகள் உள்ளன இது ஒரு நல்ல பிரதிநிதித்துவம் அவற்றை கவர்ச்சிகரமானதாக மாற்ற வண்ணங்கள் பயன்படுத்தப்படுகின்றன நமக்குத் தெரிந்த விஷயங்களால் அளவுகள் குறிப்பிடப்படுகின்றன இதேபோல் காலப்போக்கில் ஏதாவது நடக்கும்போது பல்வேறு மைல்கற்களை பல்வேறு நேரங்களில் ஒருவர் அடையாளம் காண முடியும் உதாரணமாக உங்களிடம் பொறியியல் திட்டம் இருந்தால் நான் காலவரிசைகளைப் பற்றி பேச முடியும் மேலும் அதில் மைல்கற்களையும் என்னால் அடையாளம் காண முடியும் எனவே அந்த வழியில் குறிப்பாக ஒரு மக்கள் குழு அதைச் செயல்படுத்துவதில் ஈடுபடும்போது ஒரு திட்டத்தைத் திட்டமிடுவதற்கு இதைப் பயன்படுத்தலாம் பல்வேறு கட்டங்களில் மைல்கற்களை அடையாளம் காண்பது ஒரு திட்டத்தை வரைபடமாக முன்வைக்க அல்லது திட்டமிடுவதற்கான மிகச் சிறந்த வழியாகும் இந்த வகையான விஷயங்களுக்கு ப்ராஜெக்ட் நிர்வாகத்திற்கான கருவிகள் உங்களிடம் உள்ளன மற்றொரு வகை கிராஃபிக் கருவி ஸ்டோரிபோர்டு ஸ்டோரிபோர்டு என்பது ஒரு கிராஃபிக் அமைப்பாளர் ஒரு ஊடாடும் ஊடக வரிசையை முன்கூட்டியே வரிசைப்படுத்தி காட்சிப்படுத்தும் நோக்கத்திற்காக காட்சிகள் காட்டப்படும் விளக்கப்படங்கள் அல்லது படங்களின் வடிவத்தில் இருக்கும் உங்கள் விஷயத்தை படங்களின் வரிசையாக அல்லது உரையின் வரிசைகளாக நீங்கள் முன்வைக்கிறீர்கள் அல்லது அது கணினித் திரை அச்சுப்பொறிகளின் வரிசையாக இருக்கலாம் எடுத்துக்காட்டாக குறிப்பிட்ட மென்பொருள் மேம்பாட்டிற்கான விவரக்குறிப்புகளை அடையாளம் காண்பதில் ஸ்டோரிபோர்டு பயன்படுத்தப்படுகிறது விவரக்குறிப்புகள் கட்டத்தின் போது மென்பொருள் காண்பிக்கும் திரைகள் காகிதத்தில் வரையப்படுகின்றன அவை பயனர் அனுபவத்தின் முக்கியமான படிகளை விளக்குவதற்கு பிற சிறப்பு மென்பொருட்களைப் பயன்படுத்துகின்றன மென்பொருள் உருவாக்கத்தில் இது மிகவும் பயன்படுத்தப்படுகிறது மன வரைபடங்கள் வகுப்பறையில் உள்ள மாணவர்களுடன் ஒரு முக்கிய யோசனையின் பகுதிகளுக்கிடையேயான உறவுகள் மற்றும் அவற்றுக்கு இடையேயான உறவுகளை ஆராய ஆசிரியருக்கு மைண்ட் வரைபடங்கள் சக்திவாய்ந்த காட்சி கருவிகள் வகுப்பில் நான் முன்வைக்கும் ஒரு யோசனை அல்லது ஒரு பொருளைப் பற்றி அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்று நான் மாணவர்களிடம் கேட்கலாம் நான் ஒரு மன வரைபடத்தை உருவாக்கிக்கொண்டே இருக்க முடியும் மேலும் ஒரு விஷயம் மற்றொன்றுடன் எவ்வாறு தொடர்புடையது என்பதை நீங்கள் பார்க்கலாம் மன வரைபடத்தைப் பயன்படுத்தி மாணவர்கள் சில தொடர்புகளை தவறாக அடையாளம் கண்டால் ஆசிரியர் தலையிடலாம் மற்றும் மன வரைபடத்தை சரிசெய்யலாம் மைண்ட் வரைபடங்கள் மாணவர்களை வெளிப்படையானதைத் தாண்டிப் பார்க்க அனுமதிக்கின்றன அதாவது நான் மிகவும் முக்கிய பொறியியல் கருத்தை கையாள்கிறேன் பின்னர் நான் திடீரென்று அதை முற்றிலும் வேறுபட்ட ஒன்றோடு இணைக்க முடியும் எடுத்துக்காட்டாக நீங்கள் கையாளும் கருத்துடன் ஒரு ஸ்கெட்ச் ஓவியம் அல்லது இசை அல்லது நகைச்சுவை எவ்வாறு தொடர்புடையது என்பதை என்னால் பார்க்க முடியும் நீங்கள் ஒருவித இணைப்பை நிறுவ முடிந்தால் நீங்கள் உண்மையில் மூளையின் மொழியில் சொல்லலாம் அந்த அறிவைத் தக்கவைத்துக்கொள்வதற்கான வாய்ப்புகளை மேம்படுத்துகிறீர்கள் ஒரு மன வரைபடம் பல புத்தகங்கள் மென்பொருள் கருவிகளால் ஊக்குவிக்கப்படுகிறது அது குறிப்பாக புஸனால் வழங்கப்பட்டது உணர்ச்சி நுண்ணறிவின் மன வரைபடம் இங்கே காட்டப்பட்டுள்ளது தொகுதி 1 இல் நாம் விவாதித்தபோது உணர்ச்சி நுண்ணறிவு என்று அழைக்கப்பட்டதை மன உணர்வு களத்தின் ஒரு பகுதியாக நாம் கையாண்டோம் அறிவாற்றல் மன உணர்வு மற்றும் உள ஆற்றல் களங்கள் என மூன்று கற்றல் களங்களைப் பார்க்கும்போது உணர்ச்சி நுண்ணறிவு மன உணர்வு களத்துடன் தொடர்புடையது இரண்டு நபர்கள் அல்லது இரண்டு பேர் எவ்வாறு தொடர்புடையவர்கள் என்று உணர்ச்சி நுண்ணறிவு காண்பிக்கிறது பின்னர் நீங்கள் 'உணர்ச்சி நுண்ணறிவு என்றால் என்ன ' என்பதை வரையறுக்க முயற்சிக்கிறீர்கள் உணர்ச்சி நுண்ணறிவின் நன்மைகள் என்ன அத்தகைய வரைபடங்களின் முழு தொகுப்பையும் ஒருவர் வரையலாம் நாம் பார்க்க முடியும் எனில் இது ஆக்சன் மற்றும் டென்ட்ரைட்டுகள் போன்று தெரிகிறது ஒரு விஷயம் என்னவென்றால் எனது சொந்த உணர்ச்சிகளுக்கு நான் எவ்வாறு பதிலளிப்பேன் மற்றவர்களின் உணர்ச்சிகளுக்கு நான் எவ்வாறு பதிலளிப்பேன் உணர்ச்சி நுண்ணறிவை மேம்படுத்துவதற்கு பயன்படுத்தக்கூடிய அல்லது உருவாக்கக்கூடிய கருவிகள் மற்றும் நுட்பங்கள் யாவை அதைப் போலவே நீங்கள் தொடர்ந்து உருவாக்கலாம் இது போன்ற ஒரு அழகான வரைபடத்தை நாம் உருவாக்கி அதை உங்கள் சொந்தமாக்கலாம் நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் முறை தனித்துவமாக இருக்கும் ஆசிரியர் வரைபடத்தைப் பார்ப்பதன் மூலமும் கலந்துரையாடலின் மூலமும் பிழைகள் ஏதும் இல்லை என்பதை உறுதிப்படுத்த முடியும் அதாவது ஒன்று மற்றொன்றுடன் தொடர்புடைய விதத்தில் நீங்கள் தவறாக அடையாளம் காணவில்லை உதாரணமாக உற்சாகம் அல்லது சிறந்த ஆரோக்கியத்தைக் கவனியுங்கள் சிறந்த ஆரோக்கியம் உணர்ச்சி நுண்ணறிவுடன் தொடர்புடையது என்று யாராவது சொன்னால் ஒருவர் அதை விவாதிக்க முடியும் அது ஒரு முக்கியமான பிரச்சினை அல்ல என்று உறுதியாக நம்பினால் நான் அதை வைத்திருக்க முடியும் அல்லது நான் அதை மறுபரிசீலனை செய்யலாம் நான் நல்ல ஆரோக்கியம் அதனுடன் மோசமான ஆரோக்கியம் எனது உணர்ச்சி நுண்ணறிவையும் பாதிக்கும் என்று சொல்ல முடியும் எனவே ஒருவர் மன வரைபடத்தை மாற்றலாம் இதேபோல் மற்றொரு கிராஃபிக் அமைப்பாளரை அமைப்போம் கருத்து வரைபடம் இது ஏற்கனவே தொகுதி 2 இல் நாம் கண்டிருக்கிறோம் ஒரு கருத்து வரைபடம் என்பது கருத்துக்களுக்கு இடையிலான பரிந்துரைக்கப்பட்ட உறவுகளை சித்தரிக்கும் ஒரு வரைபடமாகும் மேலும் இது ஒரு மன வரைபடத்தை விட கட்டமைக்கப்பட்டதாகும் மன வரைபடத்தில் ஒரு இலவச வடிவம் உள்ளது நீங்கள் விரும்பும் வழியில் வரிகளை வரைந்து கொண்டே இருக்க முடியும் அதேசமயம் கருத்து வரைபடம் நன்கு கட்டமைக்கப்பட்டுள்ளது நாம் கருத்தில் கொள்ளாத இன்னும் கட்டமைக்கப்பட்ட கிராஃபிக் பிரதிநிதித்துவங்கள் உள்ளன கருத்து வரைபடத்தை பல நிலைகள் பாடநெறி நிலை பாட விளைவு நிலை மற்றும் திறன் நிலை ஆகியவற்றில் வரையலாம் இது ஒரு சிறிய எண்ணிக்கையிலான கருத்துக்கள் மட்டுமே இணைக்கப்பட்டுள்ள இடத்தில் மிகவும் விரிவானதாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம் மாணவர்கள் ஏற்கனவே புரிந்துகொண்டவற்றோடு இணைப்புகளை உருவாக்க மாணவர்களுக்கு வசதியாக ஆசிரியரால் இது பயன்படுத்தப்படலாம் இந்த கருத்துக்களை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் என்று கூறுவோம் தற்போது நான் முன்வைக்கப் போகும் கருத்து உங்களுக்கு தெரிந்தவற்றுடன் தொடர்புடையது மாணவர் ஏற்கனவே அறிந்தவற்றை நான் தொடர்புபடுத்தி மாணவர்கள் புரிந்துகொண்ட முந்தைய கருத்துகளுடன் புதிய கருத்துக்களை இணைப்பதன் மூலம் அதை முன்னோக்கி எடுத்துச் செல்ல முடியும் குறிப்பு எடுக்கும் ஒரு வழியாக மாணவர்கள் ஒரு கருத்து வரைபடத்தைப் பயன்படுத்தலாம் கருத்துக்களைக் குறிக்கும் வட்டங்கள் அல்லது சதுரங்களுடன் நான் ஒரு வரைபடத்தை வரையலாம் மற்றும் சில இணைக்கும் சொற்றொடர்களைப் பயன்படுத்தி அவற்றை இணைக்க முடியும் ஆசிரியர் வகுப்பறையில் தகவல்களை வழங்கும்போது மாணவர்கள் அதைப் பார்க்கும் வழியில் ஒரு கருத்து வரைபடத்தை கட்டமைத்து வைத்துக் கொள்ளலாம் பின்னர் மாணவர் அதை ஒரு சகா அல்லது ஆசிரியரால் குறுக்கு சோதனை செய்யலாம் கீழ்நோக்கி கிளைக்கும் படிநிலை கட்டமைப்பில் பெயரிடப்பட்ட அம்புகளைப் பயன்படுத்தி ஒரு கருத்து மற்றொன்றுடன் இணைக்கப்பட்டுள்ளது இது நோவக் மற்றும் அவரது கூட்டாளிகளால் 1970 களில் இருந்து ஏற்பட்டது அவர்கள் இதை கல்வியில் கருத்து வரைபட கருவிகளாக ஊக்குவித்து வருகின்றனர் மேலும் இதை இலவசமாக பதிவிறக்கம் செய்யலாம் ஒருவர் விரைவாகக் கற்றுக் கொள்ளக்கூடிய மிக எளிய கருவிகளில் இதுவும் ஒன்றாகும் இங்கே காட்டப்பட்டுள்ள கருத்து வரைபடம் மின்காந்தவியல் பற்றிய ஒரு பாடமாகும் மின்காந்தவியல் எதைக் கையாளுகிறது அவை இயற்கையில் நிலையானதாக இருக்கக்கூடிய மின்னேற்றங்களைக் கையாளுகின்றன அவை நிலையான வேகத்தில் நகரக்கூடும் அல்லது அவை முடுக்கிவிடக்கூடும் நிலையான மின்னேற்றங்கள் மின்சார புலங்களை உருவாக்குகின்றன அதிலிருந்து நாம் தொடர்ந்து கட்டமைக்க முடியும் மின் விசை பாய்வு பாய்வு அடர்த்தி மின்சார ஆற்றல் மின்சார ஆற்றல் சாய்வு ஆற்றல் அடர்த்தி மற்றும் பலவற்றால் வகைப்படுத்தப்படுகிறது கேத்தோட் கதிர் குழாய் அல்லது டிஃபிபிரிலேட்டர் அல்லது இதயமுடுக்கி ஆகியவற்றைப் படித்து வடிவமைக்க இந்த மின்சார புலக் கொள்கைகள் பயன்படுத்தப்படுகின்றன பாடநெறியை வடிவமைப்பதற்கான ஒரு வழியாக கருத்து வரைபடம் பயன்படுத்தப்படுகிறது இறுதியாக இதை வடிவமைத்து இந்த பாடத்தை மாணவர்களுக்கு இந்த வடிவத்தில் வழங்கலாம் இது இவ்வாறு வழங்கப்பட்டவுடன் மின்காந்தவியல் குறித்த பாடத்தின் முழு பார்வையும் மாணவர்களின் மனதில் வரைபடமாக பதிக்கப்படுகிறது ஒரு பாடத்தின் கருத்து வரைபடம் வடிவமைப்பதற்கும் சகாக்களுடன் கலந்துரையாடுவதற்கும் மாணவர்களுக்கு வழங்குவதற்கும் ஒரு சக்திவாய்ந்த கருவியாக நான் கருதுகிறேன் ஒரு பாடத்தை நடத்துவதற்கு இது ஒரு சிறந்த கருவியாகவும் பயன்படுத்தப்படலாம் நிச்சயமாக மூன்று பகுதிகள் உள்ளன நிலையான மின்னேற்றங்கள் நகரும் மின்னேற்றங்கள் மற்றும் மின்னேற்றங்களை விரைவுபடுத்துதல் ஒவ்வொரு வகை மின்னேற்றத்திற்கும் இரண்டு அல்லது மூன்று பாட விளைவுகளை நாம் எழுதலாம் ஒவ்வொன்றிற்கும் நாம் மூன்று எழுதினால் நாம் ஒன்பது பாட முடிவுகளை எழுதுகிறோம் அவை சமமாக விநியோகிக்கப்பட வேண்டியதில்லை இந்த கருத்து வரைபடத்தில் ஒரு பெட்டியில் ஒரு கருத்தை நாம் பயன்படுத்தவில்லை என்பதை நினைவில் கொள்க அவ்வாறான நிலையில் வரைபடம் நிர்வகிக்க முடியாத அளவுக்கு வளரும் ஆனால் ஒரு பெட்டியின் உள்ளே இருக்கும் அனைத்து கூறுகளும் கருத்துகள் ஒரே மட்டத்தில் பல கருத்துக்களைக் குறிக்க ஒரு பெட்டியைப் பயன்படுத்தலாம் நாம் சில கிராஃபிக் அமைப்பாளர்களைப் பார்த்தோம் ஆனால் ஒருவர் வரலாம் என்று நான் நம்புகிறேன் இணையத்தில் பல விஷயங்கள் கிடைக்கின்றன மேலும் ஒருவர் பொருத்தமான கிராஃபிக் அமைப்பாளரை கற்பித்தலின் ஒரு பகுதியாகவோ மதிப்பீட்டின் ஒரு பகுதியாகவோ அல்லது மாணவர் தனது புரிதலை ஆராய பயன்படுத்தக்கூடிய ஒரு வகையான கருவியின் பகுதியாகவோ பயன்படுத்தலாம் மாணவர் சம்பந்தப்பட்ட மற்றொரு சிக்கலுக்கு நாம் வருகிறோம் முக்கியமாக குறிப்பு தயாரித்தல் மற்றும் சுருக்கம் இது உங்கள் மாணவர்கள் அவர்களின் கற்றலில் இருந்து முக்கிய அம்சங்களை பெறுவதன் மூலம் பெரிய விஷயங்களை கண்டுபிடிக்கும் செயல்முறை ஒன்று நீங்கள் ஒரு தலைப்பின் முடிவில் ஒரு சுருக்கமான மன வரைபடத்தை உருவாக்குகிறீர்கள் அல்லது ஒரு கிராஃபிக் பிரதிநிதித்துவத்தை உருவாக்குகிறீர்கள் கற்பவர்கள் எடுக்கும் குறிப்புகள் நகலெடுக்கப்பட்ட குறிப்புகள் அல்லது புத்தகங்களை விட மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எடுத்துக்காட்டாக ஆசிரியர் கரும்பலகையில் எழுதலாம் அல்லது சில தகவல்களைத் ஒளிபடமாக்கலாம் மாணவர் அதை தனது சொந்த குறிப்புகளில் மீண்டும் எழுதினால் அது குறிப்பு தயாரித்தல் அல்ல மாணவர் தலைப்பைப் புரிந்துகொண்ட விதத்தின் சுருக்கத்தை எழுத வேண்டும் நீங்கள் தொகுதி 1 ல் நினைவு கூர்ந்தால் நாம் அறிவாற்றல் நிலைகளைப் பார்த்தோம் அங்கு நாம் ஆறு அறிவாற்றல் நிலைகளைப் பற்றிப் பேசினோம் மேலும் குறிப்பு தயாரித்தல் மற்றும் சுருக்கம் என்பது ப்ளூமின் அறிவாற்றல் மட்டங்களின்படி அறிவாற்றல் செயல்முறையின் 'புரிந்துகொள்ளுதல்' என்பதன் ஒரு துணை செயல்முறையாகும் குறிப்பு தயாரித்தல் மற்றும் சுருக்கம் செய்வது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் மேலும் இது எல்லா சூழல்களிலும் உடனடியாகப் பயன்படுத்தப்படலாம் எடுத்துக்காட்டாக ஒரு கற்பித்தல் கூறு உள்ளது 2 நிமிட தாள் சுருக்கத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு பயிற்றுவிப்பாளர் அனைத்து மாணவர்களிடமும் 2 நிமிடங்கள் ஒரு ஆவணத்தை எழுதச் சொல்லலாம் மாணவர்கள் எழுதிய 2 நிமிட ஆவணங்களை சேகரிக்க கூகுள் டாக்ஸை நீங்கள் திறம்பட பயன்படுத்தலாம் அவற்றை மதிப்பாய்வு செய்வதன் மூலம் மாணவர்களுக்கு உறுதியான கருத்துக்களை வழங்க முடியும் ஒரு ஆசிரியர் தனது முன்மொழியப்பட்ட செயல்பாடுகளுக்கு ஒரு குறிப்பு தயாரித்தல் மற்றும் சுருக்க மாதிரியை வடிவமைக்க முடியும் அவர் ஒரு எளிய அட்டவணை அல்லது ஒருவித விளக்கப்படத்தை உருவாக்கி அதை நிரப்புமாறு மாணவர்களைக் கேட்கலாம் மற்றொன்று காட்சிப்படுத்தப்பட்ட குறிப்பு தயாரித்தல் ஆகும் இது மாணவர்களை மொழியை காட்சி படங்களுடன் இணைக்க ஊக்குவிக்கிறது இது மிகவும் சக்திவாய்ந்ததாக இருக்கும் வாய்மொழி குறிப்புகளை வரிசை வடிவங்கள் அல்லது தொடர்புகளைக் காட்டும் படங்கள் மற்றும் சின்னங்களுடன் இணைக்க ஆசிரியர்கள் மாணவர்களை ஊக்குவிக்க முடியும் இவை அனைத்திற்கும் மீண்டும் ஐ டி கருவிகளைப் பயன்படுத்தி மிகவும் ஈர்க்கக்கூடிய இந்த செயல்பாட்டை திறம்பட செய்ய முடியும் இவற்றில் ஏதேனும் ஒன்றைச் செய்ய மாணவர்களுக்கு நிறைய நேரம் தேவைப்பட்டால் வெளிப்படையாக நீங்கள் அவற்றை அடிக்கடி பயன்படுத்த முடியாது இந்த நாட்களில் அனைத்து மாணவர்களுக்கும் ஸ்மார்ட்போன்கள் அல்லது மடிக்கணினிகள் உள்ளன என்று ஒருவர் கருதிக் கொள்ளலாம் மேலும் ஆசிரியருக்கு தேவையான ஐ டி கருவி தெரிந்திருந்தால் இந்த கற்பித்தல் கூறுகளைப் பயன்படுத்த முடியும் மற்றொரு கற்பித்தல் கூறு 'செயல்படுத்துதல் ' இது ஒன்றும் புதிதல்ல குழந்தையாக இருக்கும் போதே தொடங்குவது நீண்ட காலமாக கல்வியின் ஒரு கொள்கையாகும் இது முக்கியமாக பள்ளி கல்வியில் பயன்படுத்தப்பட்டது நீங்கள் இணையத்தைப் பார்த்தால் செயல்படுத்துதல் அல்லது செயல்படுத்துவது தொடர்பான மிகப்பெரிய இலக்கியங்கள் உள்ளன ஆனால் எல்லா எடுத்துக்காட்டுகளும் பெரும்பாலும் பள்ளிக் கல்வியைச் சேர்ந்தவை எப்படியாவது கற்பவர்கள் முதிர்ச்சியடையும் போது உயர் கல்வி முறை கற்பித்தலுக்கு முன்னர் பொருத்தமான அனுபவத்தை வழங்குவது இனி தேவையில்லை என்று தோன்றுகிறது அது நல்லதாகிவிட்டது உயர்கல்வியில் தற்போதுள்ள எந்தவொரு கற்பித்தலுக்கும் இந்த செயல்பாடு ஒருங்கிணைந்ததல்ல என்பதால் 'செயல்படுத்துவது' தற்போது பெரும்பான்மையான ஆசிரியர்களால் பயன்படுத்தப்படவில்லை புதிய அறிவை கட்டமைக்க அனுபவத்தின் அடிப்படையில் முந்தைய மன மாதிரிகளை கற்பவர்கள் பயன்படுத்துவதில்லை அல்லது நினைவிருக்காது நாங்கள் எப்போதும் சொன்ன விஷயங்களில் ஒன்று நாம் புதிய அறிவை எடுத்துக்கொள்வது அதை செயல்பாட்டு நினைவகத்தில் செயலாக்குவது பின்னர் அதை ஏற்கனவே அறிந்தவற்றோடு இணைக்க முயற்சிப்பது இதை எவ்வாறு இணைப்பது என்பது நமக்கு முன்பே தெரிந்திருந்தது அந்த அளவிற்கு நீங்கள் இணைக்கக்கூடிய விஷயங்கள் எது என்பதை நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் அது செயல்படுத்தும் செயல்முறையாகும் நீங்கள் முற்றிலும் புதிய கருத்துக்குச் சென்றால் மாணவர் செய்யக்கூடிய ஒரே விஷயம் மனப்பாடம் மட்டுமே நினைவில் வைத்து மறு உருவாக்கம் செய்யுங்கள் எனவே புதிய அறிவை மாணவர்கள் ஏற்கனவே அறிந்தவற்றோடு இணைக்கும் செயல்முறையை நீங்கள் செய்ய வேண்டும் இது கற்றல் கொள்கையாக மாற்றப்பட்டுள்ளது இது பின்வரும் யூனிட் M3U8 இல் ஆராயப்படும் மெரில்லின் முதல் கற்றல் கொள்கைகள் விவரிக்கப்படப் போகின்றன கொள்கைகளில் ஒன்று முன் அறிவைச் செயல்படுத்துவதாகும் அடுத்த யூனிட்டில் ஆராயப்படும் செயல்படுத்தும் கொள்கையைப் பற்றி இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் கற்றவர்கள் ஏற்கனவே அறிந்தவற்றிலிருந்து கற்றல் தொடங்க வேண்டும் இது ஒரு எளிய அறிக்கை கற்றலானது உலகில் இருக்கும் மன மாதிரிகளில் கட்டமைக்கப்பட்ட வேண்டும் அது அப்படி இருக்கும்போது ஆனால் நாம் வழக்கமாக அவ்வாறு செய்வதில்லை அங்குதான் முன் அறிவைச் செயல்படுத்துவது ஒரு கற்றவருக்கு புதிய தகவலுடன் இணைப்புகளை ஏற்படுத்த உதவுகிறது நாம் வழங்கவிருக்கும் தலைப்பைப் பற்றி மாணவர்களுக்கு என்ன தெரியும் என்பதைக் கண்டறிய மக்கள் செய்யும் ஒரு விஷயம் ஒரு முன்தேர்வு அல்லது வினாடி வினாவை நடத்துவதாகும் ஆனால் அந்த வகையான விஷயம் முந்தைய அறிவின் செயல்பாட்டை முழுமையாகக் கொண்டிருக்கவில்லை செயல்படுத்தும் கொள்கை மெர்ரில் படி 'கற்றவர்கள் தங்கள் முந்தைய அறிவு மற்றும் திறனின் முந்தைய மன மாதிரியை புதிய திறன்களுக்கான அடித்தளமாக செயல்படுத்தும்போது கற்றல் ஊக்குவிக்கப்படுகிறது' என்று கூறுகிறது நீங்கள் இதைச் செய்யாவிட்டால் என்ன நடக்கும் சொந்தமாக விட்டுச்செல்லும்போது கற்பவர்கள் பெரும்பாலும் பொருத்தமற்ற மன மாதிரியைச் செயல்படுத்துகிறார்கள் ஏனென்றால் நாங்கள் சொன்னது போல் கற்றல் புதிய அறிவை எப்படியாவது உங்களுக்குத் தெரிந்த ஒன்றுடன் இணைக்கிறது ஆனால் இதில் வழிகாட்டப்பட்ட அனுபவத்தை நீங்கள் பெறவில்லை என்றால் அதை தவறான நரம்பியல் வலைப்பின்னலுடன் இணைப்பதற்கான வாய்ப்பு உள்ளது பொருத்தமான மன மாதிரியை உருவாக்குவது பெரும்பாலும் தவறான பொருளை விளைவிக்கும் இது கற்பவர்கள் ஒரு புதிய சிக்கலை தீர்க்க முயற்சிக்கும் போது பிழைகள் எனக் காட்டுகிறது இது பெரும்பாலும் நடக்கும் நீங்கள் எத்தனை எடுத்துக்காட்டுகளைப் பார்த்திருக்க வேண்டும் நியூட்டனின் இயக்க விதிகளில் கூட சில எளிய விஷயங்களைப் பற்றி மக்கள் சில தவறான கருத்துக்களை எவ்வாறு சேர்த்திருக்கிறார்கள் என்பதை நீங்கள் பார்த்திருக்கலாம் கடந்தகால தொடர்புடைய அனுபவங்களை நினைவுபடுத்த கற்றவர்களை வழிநடத்துவதும் பரிசீலனையில் உள்ள சிக்கலுக்குப் சம்பந்தப்பட்ட இந்தத் தொகுப்பைச் சரிபார்ப்பதும் பொருத்தமான மன மாதிரியை செயல்படுத்துவதற்கான வாய்ப்பாகும் இது ஒரு புதிய ஒன்றோடொன்று தொடர்புடைய திறன்களைப் பெறுவதற்கு உதவுகிறது செயல்படுத்தும் நோக்கம் மற்றும் செயல்படுத்தும் செயல்முறை பற்றி சொல்லும் வழி இது செயல்படுத்தும் உத்திகள் சில பிரதிபலிப்பு மற்றும் பதிவு செய்தல் மூளைச்சலவை சிறிய குழு விவாதம் கே டபிள்யூ எல் தெரிந்து கொள்ள விரும்பிய கற்றுக்கொண்ட உத்தி மூன்று நெடுவரிசைகளுடன் நெடுவரிசை தலைப்புகளுடன் 'உங்களுக்குத் தெரிந்தவை' 'நீங்கள் தெரிந்து கொள்ள விரும்பியவை' மற்றும் 'நீங்கள் கற்றுக்கொண்டவை' ஆகியவற்றைக் கொண்டு ஒரு எளிய அட்டவணையை உருவாக்கவும் பின்னர் அதில் எழுதத் தொடங்குங்கள் ஒருவர் கருத்து வரைபடங்களைப் பயன்படுத்தலாம் சிக்கலை இடுகையிடலாம் அல்லது ஒரு காட்சியைப் பயன்படுத்தலாம் இந்த விளக்கத்தின் அடிப்படையில் வழங்கப்பட்ட யோசனை பற்றி மாணவர்களுக்கு என்ன தெரியும் என்பதைக் கண்டறியவும் தரவு சேகரிக்கப்பட்டதும் பொருத்தமான கற்பித்தல் வழிமுறைகளைப்பற்றி ஒரு முடிவை எடுக்க முடியும் எனவே இங்கே ஒரு தொடர்பு அணுகுமுறை செயல்முறை நீங்கள் ஒரு சிக்கலை முன்வைத்து மாணவர்களிடம் பதிலளிக்கச் சொல்லுங்கள் அவர்கள் என்ன சொன்னாலும் நீங்கள் போர்டில் எழுதுங்கள் அல்லது அது திரையில் வரும்படி தட்டச்சு செய்யுங்கள் தரவு சேகரிக்கப்பட்டவுடன் பொருத்தமற்ற அல்லது தவறான கருத்துக்கள் உள்ளனவா என்பதை நீங்கள் காணலாம் அவை ஒன்றாக விவாதிக்கப்பட்டு சேகரிக்கப்பட்ட தரவை மேம்படுத்தலாம் எடுத்துக்காட்டாக CONTACT அல்லது PKT and D முன் அறிவு சோதனை மற்றும் கண்டறிதல் எனப்படும் சில மென்பொருள் கருவிகள் உள்ளன அல்லது இந்தச் செயலாக்கத்தைச் செய்ய ஒரு எளிய மென்பொருள் கருவியைக் கூட உருவாக்கலாம் ஒரு ஆசிரியர் அவை அனைத்தையும் மீண்டும் பயன்படுத்த வேண்டும் என்று அர்த்தமல்ல அவர்கள் வசதியாக இருப்பதை அல்லது அவர்களின் குறிப்பிட்ட தலைப்பு மற்றும் சூழலுக்கு ஏற்றதாக கருதுவதை அவர்கள் பயன்படுத்தலாம் பயிற்சி சூழ்நிலைக் காரணிகளைக் கருத்தில் கொண்டு உங்கள் பாடத்திட்டத்தின் ஒரு கற்பித்தல் யூனிட்டில் ஒரு கற்பித்தல் கூறுகளை இந்த மூன்றில் ஏதேனும் ஒன்றிலிருந்து கிராஃபிக் அமைப்பாளர்கள் குறிப்பு தயாரித்தல் மற்றும் சுருக்கமாகக் கூறுதல் மற்றும் முன் அறிவைச் செயல்படுத்துதல் எவ்வாறு பயன்படுத்த முன்மொழிகிறீர்கள் என்பதை முன்வைக்கவும் நீங்கள் ஏற்கனவே பயன்படுத்தியிருந்தால் அதைப் தெரிவிக்கலாம் அல்லது சொந்தமாக முன்மொழியலாம் நீங்கள் பயன்படுத்தவில்லை என்றால் நீங்கள் ஒரு கிராஃபிக் அமைப்பாளரை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் குறிப்பு தயாரித்தல் மற்றும் சுருக்கம் அல்லது முன் அறிவை செயல்படுத்தும் செயல்பாட்டை எவ்வாறு பயன்படுத்துகிறீர்கள் இந்த குறிப்பிட்ட மின்னஞ்சல் ஐடி tale iisctagmail com இல் பயிற்சியின் முடிவுகளைப் பகிர்ந்தமைக்கு நன்றி அடுத்த யூனிட்டில் மெர்ரிலின் Merrills முதல் ஐந்து கற்றல் கொள்கைகளைப் பார்ப்போம் இந்த கற்றல் கொள்கைகள் இவ்வாறு கூற முயற்சிக்கிறது 'நீங்கள் இந்த கொள்கைகளைப் பின்பற்றினால் மாணவர்கள் சிறப்பாகக் கற்க வாய்ப்புள்ளது' கற்றலின் செயல்திறனின் அளவு இந்த கொள்கைகளை நீங்கள் எந்த அளவிற்குப் பயன்படுத்தினீர்கள் என்பதைப் பொறுத்தது உங்கள் கவனத்திற்கு நன்றி